இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரையில் நாம் பெயர்வைஸ் டெஸ்டிங் எண்ணிக்கை உள்ளீட்டு நிலைமைகளின் எண்ணிக்கையில் அதிவேகமாகும் டெஸ்ட் கேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரை மற்ற எல்லா விருப்பங்களையும் பொருட்படுத்தாமல் அச்சு செயல்படுகிறது எனவே கோடைப் பற்றி நாம் நினைத்தால் இது ஆம் எனில் அச்சுப்பொறி குறியீட்டில் இது ஆம் என மாறும் வரை சில சிக்கல் உள்ளது எனவே இது ஒற்றை முறை பிழை என அழைக்கப்படுகிறது சில உள்ளீட்டு நிலைக்கு குறிப்பிட்ட மதிப்பு கொடுக்கப்படும் வரை பிழை ஏற்படுகிறது 2 விருப்பங்கள் ஒரு குறிப்பிட்ட கலவையைக் கொண்டிருக்கும்போது இரட்டை முறை தவறு ஏற்படுகிறது நம்மிடம் பல உள்ளீட்டு அளவுருக்கள் உள்ளன என்று சொல்லலாம் இதற்கு 5 மதிப்பு கொடுக்கப்பட்டு மேலே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இது 7 கொடுக்கப்பட்டால் சிக்கல் ஏற்படுகிறது ஆனால் நாம் அவைகளுக்கு 5 மதிப்பைத் தனித்தனியாகக் கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில் அது 8 ஆகும் இவற்றிற்கு 6 மற்றும் 7 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 5 7 மதிப்பு சோதிக்கப்பட்டாலும் டெஸ்ட் கேஸ் வரையறுக்கப்பட்ட அனைத்து அளவுருக்களுக்கும் மதிப்புகளைக் கொண்டுள்ளன இந்த 2 அளவுருக்களும் 5 மற்றும் 7 மதிப்பை பெறும் வரை தோல்வி ஏற்படுகிறது ஆனால் மற்ற அனைத்து சேர்க்கைகளுக்கும் இது வேலை செய்கிறது ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் டூப்ளக்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அச்சுப்பொறி மாதிரி 394 ஆக இருக்கும்போது மட்டுமே அச்சுப்பொறி பூசப்படுகிறது எனவே ஒரு டூப்ளக்ஸ் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அச்சுப்பொறி மாதிரியும் சரிபார்க்கப்படுகிறது பல அச்சுப்பொறிகள் உள்ளன அச்சுப்பொறி மாதிரி 394 ஆகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே 394 டூப்ளக்ஸ் இல்லாதபோது வேலை செய்தால் மற்றும் டூப்ளெக்ஸுடன் வேறு எந்த அச்சுப்பொறியும் வேலை செய்யும் ஆனால் இது எவ்வாறு செய்கிறது என்பதைப் பற்றிய கூடுதல் நுண்ணறிவைப் பெறலாம் இது எவ்வாறு நிகழ்கிறது நிபந்தனையின் ஒரு குறிப்பிட்ட கலவையானது சிக்கலை ஏற்படுத்துகிறது சில உள்ளீட்டு மாறி 2 3 அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீட்டு மதிப்புகளின் ஒரு குறிப்பிட்ட கலவையாகும் அவைகள் தோல்வி என்று வெளிப்படுத்துகிறது தனித்தனியாக அவைகள் மதிப்பை எடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது சிக்கலை ஏற்படுத்தாது ஒரு குறியீடு உதாரணத்தைக் காண்போம் அந்த நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் பொதுவாக நாம் மல்டி மோட் பால்ட் மற்றும் பலவாக இருக்கலாம் இப்போது இது ஏன் நிகழ்கிறது என்பதற்கான நுண்ணறிவைப் பெற முயற்சிப்போம் நம்மிடம் பெயர்வைஸ் உள்ளது அதாவது ஒற்றை முறை மற்றும் இரட்டை முறை பிழைகள் பெரும்பாலான தவறுகளாகும் இங்கே ஒரு எளிய குறியீட்டைப் பார்ப்போம் நம்மிடம் x y z என்ற 3 உள்ளீடுகள் உள்ளன பின்னர் இந்த உள்ளீட்டில் வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகள் உள்ளன x x1 ஆக இருந்தால் நாம் 3 மதிப்புகள் x y z ஐப் படிக்கிறோம் இவை உள்ளீடு மற்றும் x என்பது x1 மற்றும் y என்பது y2 எனில் வெளியீடு f என எழுதியுள்ளார் எனவே நாம் x x1 y y2 போன்றவற்றைக் கொடுக்கும் வரை இது நன்றாக வேலை செய்யும் இது சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளும் வேலை செய்யும் ஆனால் x என்பது x2 ஆகவும் y என்பது y1 ஆகவும் இருக்கும்போது மட்டுமே அது தோல்வியடையும் எனவே x மற்றும் y க்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட சேர்க்கை தோல்வியடையும் அது இங்கே உள்ளது f ஐக் காண்பிக்கும் இது பல புரோகிராம்களில் தோன்றும் ஒரு பொதுவான குறியீடு எனவே வெளிப்பாடுகள் 2 அல்லது 3 நிபந்தனைகளின் கலவையைப் பயன்படுத்தி உருவாகின்றன அதன் கீழ் ஒரு சிக்கல் இருந்தால் இது உண்மையாக மாறும் வகையில் குறிப்பிட்ட மதிப்புகள் வழங்கப்பட்டால் தோல்வியின் நிலை மட்டுமே தோன்றும் எனவே இந்த விஷயத்தில் x என்பது x2 ஆகவும் y என்பது y1 ஆகவும் இருக்கும்போது f இதுதான் பிரச்சினை இந்த x க்கு x2 கொடுக்கப்பட்டு y க்கு y1 வழங்கப்படாவிட்டால் சிக்கல் கண்டறியப்படாது இது பல எடுத்துக்காட்டுகளில் நிகழ்கிறது அண்ட்ராய்ட் அடிப்படையிலான ஸ்மார்ட் போன் சோதனையை கருத்தில் கொள்வோம் அண்ட்ராய்டில் பல என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ் விசைப்பலகை 12 விசைகள் உள்ள விசைப்பலகை எந்த விசையும் இல்லாத விசைப்பலகை குவெர்டி நேவிகேஷன் தொடுதிரை என்பவைகளாகும் மேலும் ஒரு விரலாக இருக்கலாம் தொடுதிரை இல்லையெனில் ஸ்டைலஸ் அல்லது வரையறுக்கப்படாத திரை தளவமைப்பு போன்றவற்றை குறிக்கும் ஒரு முழுமையான சோதனை செய்யத் தேவையான விருப்பங்களின் எண்ணிக்கை 3 தெரிவுகள் என்பதை இங்கே காணலாம் ஒரு முழுமையான சோதனை செய்ய நமக்கு 172800 டெஸ்ட் கேஸ் நுட்பங்களை நடைமுறைக்குக் கொண்டுவருகிறது இப்போது வெள்ளை பெட்டி சோதனை பற்றி விவாதிக்கலாம் இதுவரை நாம் கருப்பு பெட்டி சோதனையைப் பற்றி விவாதித்து வருகிறோம் மேலும் கருப்பு பெட்டி சோதனையின் பல சோதனை உத்திகளைப் பார்த்தோம் இப்போது வெள்ளை பெட்டி சோதனையைப் பார்ப்போம் வெள்ளை பெட்டி சோதனையில் நாம் முன்னர் குறிப்பிட்டபடி டெஸ்ட் கேஸ் குறியீடு கட்டமைப்பின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மீண்டும் வெள்ளை பெட்டி சோதனையின் 2 முக்கிய பிரிவுகள் உள்ளன ஒன்று கவரேஜ் அடிப்படையிலான சோதனை என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று பால்ட் வடிவமைக்கலாம் புரோகிராம் பகுதி ஒரு அறிக்கையாக இருக்கலாம் இது மென்பொருளில் அல்லது புரோகிராமில் நிகழும் சில டெசிஷன்களாக இருக்கலாம் இது புரோகிராமில் காணப்படும் கண்ட்ரோல் பாதைகளாக இருக்கலாம் எனவே ப்ரோக்ராம் பகுதி என்பது நாம் பயன்படுத்திய பொதுவான சொல் ஆகும் ப்ரோக்ராம் பகுதிகளை அடிப்படையாகக் கொண்டு கவரேஜ் அடிப்படையிலான சோதனையின் வெவ்வேறு உத்திகளைக் காணலாம் நாம் இங்கே பால்ட் அடிப்படையிலான சோதனையைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆபரேட்டர் வேறு ஏதேனும் ஆபரேட்டராக மாறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா என்பதை நாம் சோதிக்கலாம் எனவே கவரேஜ் அடிப்படையிலான சோதனையில் சில ப்ரோக்ராம் பகுதிகளை உள்ளடக்கும் டெஸ்ட் கேஸ்களை வடிவமைக்க முயற்சிப்போம் ப்ரோக்ராம் பகுதி என்பது ஒரு அறிக்கையாக இருக்கலாம் டெசிஷன்களாக இருக்கலாம் புரோகிராமில் காணப்படும் கண்ட்ரோல் பாதைகளாக இருக்கலாம் அதேசமயம் பால்ட் அடிப்படையிலான சோதனையில் சரிபார்க்கிறோம் இப்போது முதலில் கவரேஜ் அடிப்படையிலான சோதனையைப் பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலான சோதனையையும் நாம் விவாதிப்போம் ஆனால் வெள்ளை பெட்டி சோதனை கவரேஜ் அடிப்படையிலான சோதனை நுட்பங்கள் ஒரு தவறான அடிப்படை சோதனை மற்றும் பலவற்றைப் பற்றி விவாதிப்பதற்கு முன் ஒரு சிக்கலைப் பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கருப்பு பெட்டி சோதனை செய்கிறோமானால் வெள்ளை பெட்டி சோதனை செய்ய வேண்டுமா அல்லது வெள்ளை பெட்டி சோதனை செய்தால் கருப்பு பெட்டி சோதனை செய்ய வேண்டியது அவசியமா என்பதாகும் அதற்கு நாம் பதிலளிக்க விரும்பினால் இந்த சோதனை இரண்டுமே நமக்குத் தேவை கருப்பு பெட்டி சோதனையால் கண்டறிய முடியாதவை வெள்ளை பெட்டி சோதனை மூலம் கண்டறியப்படும் என்பதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும் வெள்ளை பெட்டி சோதனையால் கண்டறிய முடியாதவற்றிற்கான எடுத்துக்காட்டு ஆனால் கருப்பு பெட்டி சோதனை மூலம் கண்டறியப்படும் சோதனை இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் என்ற கூற்றை இது நியாயப்படுத்தும் ஒரு பிழையின் ஒரு உதாரணத்தை கூட நம்மால் கொடுக்க முடியாது இது கருப்பு பெட்டி சோதனையால் அல்ல வெள்ளை பெட்டி சோதனையால் மட்டுமே கண்டறிய முடியும் இதேபோல் சில வகை பிழைகளை கருப்பு பெட்டி சோதனையால் மட்டுமே கண்டறியப்பட முடியும் வெள்ளை பெட்டி சோதனையால் இயலாது நமக்கு இரண்டு சோதனைகளும் தேவை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கருப்பு பெட்டி அல்லது வெள்ளை பெட்டியால் மட்டுமே கண்டறியக்கூடிய எந்த உதாரணத்தையும் நாம் கொடுக்க முடியாவிட்டால் நமக்கு ஏன் இரண்டு சோதனைகளும் தேவை என்பதை நியாயப்படுத்த முடியாது நாம் ஒரு வகையான சோதனையை மாத்திரம் செய்யலாம் எனவே அந்த உந்துதலின் அடிப்படையில் கருப்பு பெட்டி மற்றும் வெள்ளை பெட்டி இடையே உள்ள வித்தியாசத்தைப் பற்றி விவாதிப்போம் ஏன் நமக்கு இரண்டும் தேவை கருப்பு பெட்டியின் முக்கிய குறைபாடு என்னவென்றால் நாம் முழுமையான சோதனை அதாவது கருப்பு பெட்டி சோதனை செய்ய முடியாது நாம் விவாதித்த நுட்பங்களின் அடிப்படையில் முழுமையான சோதனை செய்தாலும் அனைத்து குறியீடு பகுதிகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதற்கு நம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியாது குறியீட்டை எழுதிய புரோகிராமர் எழுதிய சில கூடுதல் குறியீடுகள் ட்ரோஜன் ஆக இருக்கலாம் புரோகிராமருக்கு மட்டுமே தெரியும் குறிப்பிடப்பட்ட உள்ளீட்டு வெளியீட்டு நடத்தை அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட சோதனை நிகழ்வுகளின்படி நாம் சோதனை செய்தால் ட்ரோஜன் அம்பலப்படுத்தப்படாது புரோகிராமர் ஒரு ரகசிய விசையை எழுதியுள்ளதால் அந்த விசையை அழுத்தும் போது மட்டுமே ட்ரோஜன் செயல்படுத்தப்படும் ட்ரோஜான்களை கருப்பு பெட்டி சோதனை மூலம் மட்டுமே கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் நாம் குறியீட்டை ஆராய்ந்து குறியீட்டின் அனைத்து பகுதிகளும் முழுமையாக சோதிக்கப்படுகிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஏன் வெள்ளை பெட்டி சோதனை செய்ய வேண்டும் ஏனெனில் புரோகிராமர் விவரக்குறிப்பில் இல்லாத சில கூடுதல் செயல்பாடுகளை எழுதியிருந்தால் கருப்பு பெட்டி சோதனையைப் பயன்படுத்துவதை நாம் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அது விவரக்குறிப்பில் பட்டியலிடப்படவில்லை அதற்கான டெஸ்ட் கேஸ் களை வடிவமைக்கிறோம் எல்லா குறியீடுகளும் செயல்படுத்தப்படுகிறதா என்பதைக் கண்டறியலாம் ஆனால் அனைத்து செயல்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டதா என்பதை நம்மால் சொல்ல முடியாது புரோகிராமர் சில ப்ரோக்ராம் லாஜிக்ற்கான குறியீட்டை எழுத மறந்துவிட்டால் வெள்ளை பெட்டி சோதனையை மட்டுமே பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் குறியீடு இல்லை நாம் கருப்பு பெட்டி விவரக்குறிப்பை சரிபார்த்து ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் டெஸ்ட் கேஸ் களைப் பார்க்காவிட்டால் புரோகிராமரால் சில செயல்பாடுகள் தவிர்க்கப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்க முடியாது எனவே இது நமக்கு புரிதலை அளிக்கிறது நமக்கு ஏன் கருப்பு பெட்டி மற்றும் வெள்ளை பெட்டி சோதனை இரண்டும் தேவை வெறும் கருப்பு பெட்டி சோதனையைப் பயன்படுத்தி ட்ரோஜன்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளனவா அல்லது புரோகிராமர் சில கூடுதல் செயல்பாடுகளைச் சேர்த்துள்ளாரா என்பதை நம்மால் அறிய முடியாது அதேசமயம் புரோகிராமர் சில குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு குறியீட்டை எழுத மறந்துவிட்டால் வெள்ளை பெட்டி சோதனையைப் பயன்படுத்தி விடுபட்ட செயல்பாடு உள்ளதா என்பதை அறிய முடியாது வெள்ளை பெட்டி சோதனை என்பது முக்கியமாக கவரேஜ் அடிப்படையிலான சோதனை மற்றும் பால்ட் களை சரிபார்க்கும்போது அது சில ப்ரோக்ராம் பகுதிகளை இயக்கும் என்று நாம் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக அனைத்து ஸ்டேட்மெண்ட்களும் செயல்படுத்தப்பட்டால் நாம் அதை ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் என்று அழைக்கிறோம் புரோகிராமில் உள்ள அனைத்து பாதைகளும் செயல்படுத்தப்பட்டால் நாம் அதை பாத் கவரேஜ் என்று அழைக்கிறோம் எனவே இங்கே நாம் அனைத்து ப்ரோக்ராம் எலிமெண்ட்களையும் செயல்படுத்துகிறோம் பால்ட் டெஸ்டிங் ஆகும் கவரேஜ் அடிப்படையிலான சோதனையில் ப்ரோக்ராம் எலிமெண்ட் கவரேஜ் ஆகியவற்றை நாம் கருத்தில் கொள்வோம்